கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால்களில் உள்ள பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே இப்போது வரை நாம் TCP IP புரோட்டோகால் லேயர்ரின் 2 வெவ்வேறு லேயர் களைப் பார்த்தோம் பயன்பாட்டு லேயர் மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் எனவே இனிமேல் நாம் புரோட்டோகால் லேயர்ரின் மூன்றாவது அடுக்கை மேலிருந்து கீழ் திசையில் பார்ப்போம் இது பிணைய லேயர் அல்லது சில நேரங்களில் மக்கள் அதை புரோட்டோகால் லேயர்ரின் இன்டர்நெட் லேயர் என்று அழைக்கிறார்கள் எனவே இந்த நெட்வொர்க் லேயர் அல்லது புரோட்டோகால் ஸ்டேக்கின் இன்டர்நெட் லேயர் என்று நான் முன்பு பார்த்தது போல் இது பிணையத்தில் பல சாதனங்களை ஒன்றோடொன்று இணைக்கிறது அல்லது அவை லேயர் 3 சாதனங்கள் என்று அழைக்கிறோம் தரவு பாக்கெட்டுகளை ஒரு இறுதி ஹோஸ்டிலிருந்து மற்றொரு இறுதி ஹோஸ்டுக்கு அனுப்ப இது உண்மையில் கவனித்துக்கொள்கிறது எனவே இந்த நெட்வொர்க் லேயரின் பரந்த நோக்கம் அல்லது டி பி புரோட்டோகால் ஸ்டேக்கின் இன்டர்நெட் லேயர் நீங்கள் பாக்கெட்டை எங்கு அனுப்ப விரும்புகிறீர்களோ அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு பாக்கெட் வெற்றிகரமாக வழங்கப்படுவதை உறுதிசெய்வதாகும் அல்லது பாக்கெட்டை இலக்குக்கு வழங்க நெட்வொர்க் அதன் சிறந்த முயற்சியை மேற்கொள்ளும் வெளிப்படையாக இந்த நெட்வொர்க் லேயர் அல்லது இன்டர்நெட் லேயர் ஒரு பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்கில் எல்லா நேரத்திலும் வெற்றிகரமான விநியோகத்தை உத்தரவாதம் செய்ய முடியாது ஏனெனில் ஒரு பாக்கெட் மாறுதல் நெட்வொர்க்கில் எப்போதும் ஒரு பாக்கெட் வீழ்ச்சியைக் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அதனால்தான் புரோட்டோகால் லேயர்ரின் டிரான்ஸ்போர்ட் அடுக்கில் நம்பகத்தன்மை மற்றும் பிற முடிவு முதல் இறுதி அம்சம் ஆகியவற்றை நாங்கள் கவனித்துக்கொள்கிறோம் ஆனால் நெட்வொர்க் லேயரில் ஒரு தரவு பாக்கெட்டுக்கான ஒரு குறிப்பிட்ட இலக்கை நாங்கள் முதன்மையாகப் பார்ப்போம் பயன்பாட்டு டெவலப்பரால் குறிப்பிடப்பட்ட அந்த இடத்திற்கு குறிப்பிட்ட பாக்கெட் வழங்கப்படுவதை எவ்வாறு உறுதி செய்வீர்கள் எனவே நாங்கள் இப்போது புரோட்டோகால் லேயரின் நடுவில் இருப்போம் மேலும் இந்த பிணைய லேயர் மற்றும் இன்டர்நெட் லேயரின் விவரங்களை ஆராய்வோம் எனவே இன்டர்நெட் அடுக்கில் பிணையத்திற்கு வருவதால் புரோட்டோகால் லேயரின் இந்த குறிப்பிட்ட அடுக்கால் வழங்கப்படும் வெவ்வேறு சேவைகளைப் பார்ப்போம் எனவே நாங்கள் அதை லேயர் 3 என்று அழைக்கிறோம் ஏனென்றால் கீழே இருந்து அது மூன்றாவது அடுக்கில் உள்ளது இது புரோட்டோகால் லேயர்ரின் அனைத்து லேயர்களின் நடுவே உள்ளது எனவே இந்த பிணைய லேயர் தரவு இணைப்பு அடுக்கிலிருந்து சில சேவைகளைப் பெறுகிறது அல்லது தரவு இணைப்பு லேயர் தரவு இணைப்பு லேயரின் அடிப்படையில் ஒரு தரவு பாக்கெட் அல்லது ஒரு சட்டத்தை எவ்வாறு மாற்றுவீர்கள் என்பதை இது உறுதி செய்கிறது ஒரு முனையிலிருந்து அடுத்த முனைக்கு கம்பி வழியாக அல்லது நேரடியாக தொடர்பு வரம்பில் அல்லது ஒருவருக்கொருவர் வயர்லெஸ் தகவல்தொடர்பு வரம்பில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே தரவு இணைப்பு லேயர் பாக்கெட்டை நேரடியாக அடுத்த ஹாப்பிற்கு அனுப்புவதை கவனித்துக்கொள்கிறது இப்போது உங்கள் இன்டர்நெட் த்தில் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் இலக்கு இதுபோன்ற பல ஹாப்ஸ் வழியாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் முழு நெட்வொர்க்கும் வரைபடமாகத் தெரிகிறது அந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் உங்கள் தரவு பாக்கெட்டை மூல முனையிலிருந்து இலக்கு முனைக்கு அனுப்ப ஒரு நல்ல பாதையை எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள் என்பது சவால் எனவே நாம் விவாதிக்கப் போகும் புரோட்டோகால் லேயர்ரின் பிணைய லேயர் மூலம் இது கவனிக்கப்படுகிறது எனவே புரோட்டோகால் லேயரின் இந்த பிணைய லேயர் இந்த தரவுத்தள விநியோகத்தை ஆதரிக்கிறது எனவே நெட்வொர்க் லேயரில் தரவுகளின் அலகு டேட்டாகிராம் என்று அழைக்கிறோம் எனவே இது TCP IP புரோட்டோகால் லேயரின் பின்னணியில் மற்றும் பாக்கெட் மாறுதல் நெட்வொர்க்கின் சூழலில் நம்பமுடியாத தரவுத்தள விநியோகமாகும் ஏனென்றால் பாக்கெட் மாறுதல் விஷயத்தில் உங்களுக்கு போதுமான இடம் இருக்கிறது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அது இடைநிலை இடையக அல்லது பிணைய இடையகத்தில் இருக்கும் எனவே அந்த குறிப்பிட்ட பாக்கெட்டுகள் அவை பிணைய இடையகத்திலிருந்து கைவிடப்பட்டு தரவு பாக்கெட்டுகளின் இழப்புக்கு எப்போதும் வாய்ப்பு உள்ளது எனவே நெட்வொர்க் லேயர் பாக்கெட்டை மற்ற இறுதி ஹோஸ்டுக்கு வழங்குவதே சிறந்தது என்று நாங்கள் சொல்கிறோம் எனவே நெட்வொர்க் லேயரில் பயன்படுத்தப்படும் டெலிவரி மாதிரியை அறிமுகப்படுத்த நம்பமுடியாத வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே நெட்வொர்க் லேயர் நம்பமுடியாத டேட்டாகிராம் விநியோகத்தை உறுதிசெய்கிறது இது தரவு பாக்கெட்டை மூலத்திலிருந்து இலக்குக்கு மாற்றுவதற்கான சிறந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கான சிறந்த முயற்சி சேவையாக நாம் பொதுவாகச் சொல்வது இதுபோன்ற பல ஹாப்ஸ் வழியாக டிரான்ஸ்போர்ட் அடுக்கில் அதற்கு மேல் நாங்கள் ஏற்கனவே பார்த்த பல சேவைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் டிரான்ஸ்போர்ட் லேயர் விஷயத்தில் நீங்கள் ஒரு TCP வகையான புரோட்டோகால்யைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் எனவே டி பி வகையான புரோட்டோகால் தரவு பாக்கெட்டுகளின் மறு பரிமாற்றத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் எனவே நாங்கள் ஏற்கனவே கவனித்திருக்கிறோம் நெட்வொர்க் ஒரு வரைபடத்தின் வடிவத்தில் குறிப்பிடப்படும்போது ஆரம்ப விரிவுரைகளை நாங்கள் ஆராய்ந்தோம் அந்த நெட்வொர்க் வரைபடத்தில் ஒரு மூலத்திற்கும் இலக்குக்கும் இடையில் பல ஹாப்ஸ் அல்லது பல பாதைகள் இருக்கலாம் எனவே ஒரு நெட்வொர்க் நீங்கள் அதைப் பார்த்தால் வரைபட அமைப்பு இது இதுபோன்றதாக இருக்கும் எனவே உங்களிடம் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கும் பல முனைகள் உள்ளன எனவே முனைகள் ஒருவருக்கொருவர் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன இந்த இணைப்புகள் கம்பி இணைப்புகளாக இருக்கலாம் அல்லது இது வயர்லெஸ் இணைப்புகளாகவும் இருக்கலாம் பின்னர் நீங்கள் நெட்வொர்க்கில் ஒரு மூலத்தையும் நெட்வொர்க்கில் ஒரு இடத்தையும் வைத்திருக்கிறீர்கள் எனவே இது எனது மூலமாகும் இது எனது இலக்கு இப்போது புரோட்டோகால் லேயர்ரின் தரவு இணைப்பு லேயர் இது புரோட்டோகால் லேயர்ரின் லேயர் 2 ஆகும் எனவே புரோட்டோகால் லேயர்ரின் வெவ்வேறு லேயர் களை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எங்களிடம் உடல் லேயர் உள்ளது இது உடல் சமிக்ஞை பரிமாற்றத்தை கவனித்துக்கொள்கிறது இயற்பியல் லேயரின் மேல் தரவு இணைப்பு லேயர் உள்ளது எனவே புரோட்டோகால் லேயர்ரின் இந்த தரவு இணைப்பு லேயர் ஒருவருக்கொருவர் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள ஒரு ஹாப்பிலிருந்து அடுத்த ஹாப்பிற்கு தரவை எவ்வாறு வழங்குவீர்கள் என்பதை இது உறுதி செய்கிறது எனவே இது தரவு இணைப்பு லேயரின் பணி அல்லது அதுதான் சேவைகள் தரவு லேயர் மூலம் அடுத்த லேயர் க்கு இன்டர்நெட் லேயர் அல்லது புரோட்டோகால் லேயர்ரின் பிணைய லேயர் வழங்கப்படுகிறது எனவே தரவு இணைப்பு லேயர் ஒரு ஹாப் தூரத்தில் பாக்கெட்டை அனுப்ப பிணைய லேயர் க்கு ஒரு சேவையை வழங்குகிறது எனவே 2 முனைகள் ஒருவருக்கொருவர் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளன இப்போது நீங்கள் நெட்வொர்க் லேயருக்குச் செல்லும்போதெல்லாம் ஒரு பாக்கெட்டை மூலத்திலிருந்து இலக்குக்கு அனுப்ப வேண்டும் மேலும் உங்கள் முழு நெட்வொர்க்கையும் ஒரு பிணைய வரைபடமாகக் குறிப்பிடலாம் அங்கு இந்த வட்டங்கள் ஒவ்வொன்றும் அல்லது இந்த ஒவ்வொரு முனைகளும் ஒரு பிணைய திசைவியைக் குறிக்கும் அல்லது எப்போதாவது நாங்கள் அவற்றை எல் 3 சுவிட்சுகள் அல்லது லேயர் 3 சுவிட்ச் என்று அழைக்கிறோம் எனவே இந்த லேயர் 3 சுவிட்ச் அல்லது திசைவி வழியாக அவை இணைக்கப்படும் போதெல்லாம் இந்த திசைவிகள் அவை லேயர் 3 செயல்படுத்தல் வரை இருக்கும் அதாவது பிணைய லேயர் செயல்படுத்தல் வரை அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மூலத்திலிருந்து இந்த இலக்கை நோக்கி பாக்கெட்டை அனுப்ப விரும்பினால் பல பாதைகள் உள்ளன எனவே ஒரு பாதையானது பாக்கெட்டை மூலத்திலிருந்து இலக்குக்கு அனுப்ப இந்த குறிப்பிட்ட பாதையை நீங்கள் பின்பற்றலாம் அல்லது வேறொரு பாதையை நீங்கள் பின்பற்றலாம் பாக்கெட்டை மூலத்திலிருந்து இலக்குக்கு அனுப்ப இந்த பாதையை சொல்லுங்கள் இப்போது இந்த நீல பாதை ஒரு சிறிய பாதை எனவே உங்கள் மெட்ரிக் அல்லது குறைந்த ஹாப் பாதையில் அல்லது குறைந்தபட்ச ஹாப் பாதையில் பாக்கெட்டை அனுப்ப முடிவு செய்தால் இந்த நீல பாதையை நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் குறைந்தபட்ச ஹாப் பாதை எப்போதும் உங்களுக்கு உகந்த செயல்திறனை அளிக்காது ஏனென்றால் உங்கள் குறைந்தபட்ச பாதையில் மிகக் குறைந்த திறன் குறைந்த முடிவுக்கு இறுதி திறன் உள்ளது உங்கள் குறைந்தபட்ச பாதை இறுதி திறனுக்கான மிகக் குறைந்த முடிவைக் கொண்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட பாதையில் நீங்கள் அனைத்து பாக்கெட்டுகளையும் தள்ளினால் பாக்கெட் பகிர்தல் செயல்திறனை முடிவுக்குக் கொண்டுவருவதற்கு இறுதியில் ஒரு சீரழிவு ஏற்படலாம் எனவே அதனால்தான் ஒரு பொதுவான நெட்வொர்க்கில் குறைந்தபட்ச ஹாப் பாதையை எப்போதும் பயன்படுத்த விரும்புவதில்லை கிடைக்கக்கூடிய பிற பல்வேறு அளவீடுகள் உள்ளன அதன் அடிப்படையில் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு ஒரு பாக்கெட்டை எவ்வாறு அனுப்புவது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் இப்போது இந்த முழு விஷயத்திலும் நல்ல விஷயம் என்னவென்றால் இந்த முழு இடவியலும் உங்களிடம் இருந்தால் மற்றும் இணைப்பு பண்புகள் கிடைக்கின்றன எனவே இந்த இணைப்பு பண்புகளுடன் இந்த முழு இடவியலும் உங்களிடம் இருந்தால் உங்கள் வழிமுறை பாடத்திட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட குறுகிய பாதை வழிமுறை போன்ற சில வரைபட வழிமுறைகளைப் பயன்படுத்தலாம் அதாவது டிஜ்க்ஸ்ட்ராவின் வழிமுறை அல்லது பெல்மேன் ஃபோர்டு வழிமுறை குறுகிய பாதை சிறந்த பாதையை தீர்மானிக்க நீங்கள் பயன்படுத்த விரும்பும் இந்த மெட்ரிக் அது ஒரு குறிப்பிட்ட இணைப்பின் எடையாக செயல்படும் இந்த முழு நெட்வொர்க்கையும் ஒரு மைய வரைபட கட்டமைப்பின் வடிவத்தில் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடிந்தால் நீங்கள் குறுகிய பாதையை கண்டுபிடிக்க பெல்மேன் ஃபோர்டு வழிமுறை அல்லது டிஜ்க்ஸ்ட்ராவின் வழிமுறையை இயக்கலாம் பின்னர் அந்த குறுகிய பாதை வழியாக பாக்கெட்டை அனுப்பலாம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்கள் நெட்வொர்க்கில் இந்த வசதி எங்களிடம் இல்லை லேயர் 3 சாதனங்களில் இந்த தனிப்பட்ட திசைவிகள் அனைத்தும் அவை முழுமையான பரவலாக்கப்பட்ட வழியில் செயல்படுகின்றன எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட திசைவி அல்லது ஒவ்வொரு தனி லேயர் 3 சாதனமும் ஒரு குறிப்பிட்ட பாதை பாக்கெட்டை அடுத்த ஹாப்பிற்கு எவ்வாறு அனுப்புவது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லது தீர்மானிக்க வேண்டும் இந்த முழு நெட்வொர்க் டோபாலஜியையும் கண்காணிக்கும் மற்றும் உங்கள் நெட்வொர்க் டோபாலஜி கட்டமைப்பின் வடிவத்தில் ஒரு மைய வரைபடத்தை வழங்கும் எந்த மைய ஒருங்கிணைப்பாளரும் அல்லது மையப்படுத்தப்பட்ட அமைப்பும் உங்களிடம் இல்லை எங்கள் நெட்வொர்க் இந்த வகையான பரவலாக்கப்பட்ட வழியில் செயல்படுவதால் உங்கள் அடுத்த ஹாப் என்ன என்பதை நீங்கள் எவ்வாறு தீர்மானிப்பீர்கள் என்பதைக் கண்டறிய நெட்வொர்க் லேயருக்கு ஒரு பெரிய வேலை உள்ளது இது நீங்கள் பாதை மெட்ரிக் அடிப்படையில் பாதையை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான உகந்த முடிவைக் கொடுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட முறை நெட்வொர்க் ரூட்டிங் என்று அழைக்கப்படுகிறது எனவே ரூட்டிங் செயல்முறை ஒவ்வொரு தனிப்பட்ட ஹாப்பிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட இடைநிலை திசைவி இந்த குறிப்பிட்ட இலக்குடன் நீங்கள் ஒரு பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் உங்கள் அடுத்த ஹாப் என்னவாக இருக்க வேண்டும் அது முற்றிலும் பரவலாக்கப்பட்ட வழியில் செய்யப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட திசைவி ஆர் முடிவு செய்ய வேண்டும் எனவே அது ஒரு பாக்கெட்டைப் பெற்றவுடன் நான் தருகிறேன் என்று சொல்லுங்கள் அல்லது இந்த குறிப்பிட்ட இடத்தின் முகவரி டி என்று கருதுகிறேன் நெட்வொர்க் லேயரில் இந்த குறிப்பிட்ட முகவரிகளை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்பதை பின்னர் பார்ப்போம் எனவே நீங்கள் R இல் ஒரு பாக்கெட்டை இலக்கு முகவரியுடன் D என இலக்கு முகவரியுடன் பெற்றால் அந்த பாக்கெட்டை அனுப்புவதற்கு பொருத்தமான அடுத்த ஹாப் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் இந்த பாக்கெட்டை இந்த திசைவிக்கு அனுப்ப விரும்புகிறீர்களா அல்லது இந்த திசைவிக்கு இந்த பாக்கெட்டை அனுப்ப விரும்புகிறீர்களா எனவே இது பிணைய லேயரின் பிரதான பணியின் பணி எனவே நெட்வொர்க் லேயர் ஒரு குறிப்பிட்ட புரோட்டோகால்யை வடிவமைக்க வேண்டும் இது இன்டர்நெட் த்தில் இந்த முடிவை எடுக்க ரூட்டிங் புரோட்டோகால்யாக நாங்கள் அழைக்கிறோம் எனவே இது பிணைய லேயரின் பரந்த நோக்கம் இப்போது நெட்வொர்க் லேயரில் இந்த நம்பமுடியாத டேட்டாகிராம் டெலிவரி சேவை வழங்கப்படுகிறது இது 2 முதன்மை அடிப்படைகளைக் கொண்டுள்ளது ஒன்று முதலில் நீங்கள் பிணையத்தில் உள்ள ஒவ்வொரு ஹோஸ்டையும் தனித்தனியாக அடையாளம் காண வேண்டும் அதற்காக நீங்கள் ஒரு முகவரி பொறிமுறையை வைத்திருக்க வேண்டும் எனவே முதலில் ஒரு பொதுவான இன்டர்நெட் த்தில் ஒரு குறிப்பிட்ட முனையை எவ்வாறு தனித்தனியாக அடையாளம் காண்போம் என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த முழு பாக்கெட் விநியோகத்தையும் நெட்வொர்க்கில் எங்கள் சாதாரண அஞ்சல் விநியோகம் அல்லது அஞ்சல் அஞ்சல் விநியோக வடிவத்தில் நீங்கள் சிந்திக்கலாம் எங்கள் அஞ்சல் அஞ்சல் விநியோகத்தில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட முகவரி வடிவம் தேவை அந்த முகவரியில் நீங்கள் உங்கள் பெயரைத் தொடர்ந்து வீட்டின் எண்ணைத் தொடர்ந்து உங்கள் வட்டாரத்தின் பெயரைக் கொண்டுள்ளீர்கள் பின்னர் உங்கள் கிராமத்தின் பெயர் அல்லது நகரத்தின் குறிப்பிட்ட முள் குறியீடு பின்னர் உங்கள் மாநிலத்தின் பெயர் இறுதியாக நீங்கள் உருவாக்கினால் ஒரு சர்வதேச அஞ்சல் அஞ்சல் உங்கள் நாட்டின் பெயரை மாற்றும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் அந்த குறிப்பிட்ட அஞ்சல் மின்னஞ்சலை எங்கு அனுப்புவது என்பதை படிநிலையாக தீர்மானிக்கிறது இதேபோல் நெட்வொர்க்கில் நாம் முகவரித் திட்டத்தைப் பற்றி பேசும்போதெல்லாம் இந்த முகவரித் திட்டத்தை ஒரு படிநிலை வழியில் வடிவமைக்க வேண்டும் எனவே இந்த விவரங்களுக்கு நாங்கள் சிறிது நேரம் கழித்து செல்வோம் ஆனால் நான் உங்களுக்கு வழங்க விரும்பும் அடிப்படை செய்தி என்னவென்றால் நெட்வொர்க்கில் இந்த முழு பாக்கெட் விநியோகமும் எங்கள் அஞ்சல் மின்னஞ்சல் விநியோகத்தின் போது நாங்கள் விண்ணப்பிக்கும் விஷயத்தின் ஒத்த கொள்கையைப் பின்பற்றுகிறது எனவே எங்களிடம் ஒரு முகவரி கருத்து உள்ளது ஒரு குறிப்பிட்ட முகவரி வடிவம் தரவு பாக்கெட்டை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அல்லது பிணையத்தில் உள்ள ஒவ்வொரு தனி முனையையும் தனித்தனியாக அடையாளம் காண பயன்படுத்தப்பட வேண்டும் பின்னர் நீங்கள் ஒரு ரூட்டிங் பொறிமுறையைக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு இலக்கு முகவரியைக் கொடுத்தால் நெட்வொர்க்கில் பல ஹாப்ஸ் வழியாக பாக்கெட்டை எவ்வாறு அனுப்புவீர்கள் இதன் மூலம் நீங்கள் பாக்கெட்டை வெற்றிகரமாக இறுதி இலக்குக்கு வழங்க முடியும் எனவே நீங்கள் அதை சாதாரண அஞ்சல் அஞ்சல் விநியோக முறையுடன் ஒப்பிட முயற்சித்தால் உங்கள் அஞ்சல் அஞ்சல் விநியோக முறையைப் பொறுத்தவரையில் எனது அஞ்சல் அஞ்சல் ஐடி என்றால் சந்தீப் சக்ரபர்த்தி என்று சொல்லுங்கள் அதாவது எனது பெயரைத் தொடர்ந்து எனது அலுவலக எண்ணைக் கூறுங்கள் பின்னர் சி இ ஐ டி துறை கரக்பூர் மேற்கு வங்கம் இந்தியா இப்போது இது எனது அஞ்சல் அஞ்சல் முகவரி மற்றும் இந்த அஞ்சல் அஞ்சல் முகவரியில் ஒரு வகையான படிநிலை கருத்து உள்ளது எனவே யாராவது ஒரு தபால் அஞ்சலை எனது முகவரிக்கு அனுப்ப விரும்பும் போதெல்லாம் அவர்கள் அதை இந்தியாவின் தலைமை தபால் நிலையத்திற்கு வேகமாக அனுப்ப வேண்டும் பின்னர் அங்கிருந்து அது மேற்கு வங்கத்திற்கு அனுப்பப்படும் அங்கிருந்து கரக்பூர் என்று சொல்ல அனுப்பப்படும் காரக்பூரிலிருந்து இது ஐ டி காரக்பூருக்கு அனுப்பப்படும் பின்னர் இறுதியாக இது எனது பெயரில் உள்ள எனது அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் எனவே ஒரு படிநிலை வழியில் இந்த முழு அஞ்சல் அஞ்சலும் அனுப்பப்படுகிறது இந்த ரூட்டிங் பொறிமுறையை நாம் இன்டர்நெட் த்தில் பயன்படுத்தும்போதெல்லாம் இந்த வகையான படிநிலை கருத்தையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எனவே நெட்வொர்க் லேயர் புரோட்டோகால்களின் இந்த முழு கலந்துரையாடலிலும் ஒவ்வொரு ஹோஸ்டையும் குறிப்பிட்ட முகவரியுடன் தனித்தனியாக எவ்வாறு அடையாளம் காண்பீர்கள் இது இந்த வகையான படிநிலை இயல்பு மற்றும் எண் இரண்டைக் கொண்டிருக்கும் இந்த படிநிலை வடிவமைப்பில் ஒரு முகவரி கொடுக்கப்பட்டால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்டை எங்கு அனுப்புவது என்று முடிவு செய்யுங்கள் எனவே ஒரு படிநிலை வழியில் இந்த முழு அஞ்சல் அஞ்சலும் அனுப்பப்படுகிறது இந்த ரூட்டிங் பொறிமுறையை நாம் இன்டர்நெட் த்தில் பயன்படுத்தும்போதெல்லாம் இந்த வகையான படிநிலை கருத்தையும் பயன்படுத்துகிறோம் எனவே நெட்வொர்க் லேயர் புரோட்டோகால்களின் இந்த முழு கலந்துரையாடலிலும் ஒவ்வொரு ஹோஸ்டையும் குறிப்பிட்ட முகவரியுடன் தனித்தனியாக எவ்வாறு அடையாளம் காண்பீர்கள் இது இந்த வகையான படிநிலை இயல்பு மற்றும் எண் இரண்டைக் கொண்டிருக்கும் இந்த படிநிலை வடிவமைப்பில் ஒரு முகவரி கொடுக்கப்பட்டால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட பாக்கெட்டை எங்கு அனுப்புவது என்று முடிவு செய்யுங்கள் எனவே நெட்வொர்க் லேயர் அல்லது இன்டர்நெட் லேயரால் வழங்கப்படும் பரந்த சேவைகள் அவை இப்போது இந்த முழு இன்டர்நெட் கட்டமைப்பையும் சுருக்கமாகப் பார்ப்போம் ஏனென்றால் அந்த எண்ணம் உள்ளது அல்லது 2 இயந்திரங்களுக்கு இடையில் ஒரு பாக்கெட் எவ்வாறு அனுப்பப்படுகிறது என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் நீங்கள் www டாட் கூகிள் டாட் காமை அணுகும் போதெல்லாம் உங்கள் கூகிள் இயந்திரம் அமெரிக்காவில் எங்காவது வசிக்கக்கூடும் அதை இணைக்க முயற்சிக்கிறீர்கள் நான் இப்போது கூகிள் மெஷினுடன் இணைக்க முயற்சிக்கிறேன் என்றால் கரக்பூரில் இருக்கும் ஒரு இயந்திரத்திலிருந்து அமெரிக்காவில் வசிக்கும் அந்த கூகிள் இயந்திரத்தை இணைப்பேன் இப்போது கரக்பூரிலிருந்து அமெரிக்காவிற்கு எங்கள் கவலையான தரவு பாக்கெட்டை எவ்வாறு அனுப்புவீர்கள் எனவே அதற்காக இந்த முழு இன்டர்நெட் மும் ஒரு படிநிலை வழியில் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது என்பதைப் பார்ப்போம் அது உங்களுக்கு வழங்கும் இன்டர்நெட் த்தில் ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தை நீங்கள் உண்மையில் எவ்வாறு உரையாற்றுவீர்கள் என்பது பற்றிய ஒரு உள்ளுணர்வை எங்களுக்குத் தரும் எனவே நான் ஒரு சிறிய நெட்வொர்க்கிலிருந்து தொடங்குகிறேன் பின்னர் படிப்படியாக நெட்வொர்க்கை அளவு அதிகரிப்பேன் எனவே கரக்பூரின் ஐ யில் எங்கள் கணினி அறிவியல் துறையில் 2 வெவ்வேறு ஆய்வகங்களுடன் தொடங்குவோம் எனவே எங்களிடம் 2 வெவ்வேறு மென்பொருள் ஆய்வகங்கள் மென்பொருள் ஆய்வகம் 1 மற்றும் மென்பொருள் ஆய்வகம் 2 உள்ளன எனவே மென்பொருள் ஆய்வகம் 1 இல் மென்பொருள் ஆய்வக 2 இல் சில குறிப்பிட்ட டெஸ்க்டாப்பைக் கொண்டிருக்கிறோம் இப்போது இந்த மென்பொருள் ஆய்வகம் 1 அவை ஒரு உள்ளூர் பகுதி வலையமைப்பை உருவாக்குகின்றன ஏனெனில் அவை லேயர் 2 சாதனங்கள் அல்லது லேயர் 2 சுவிட்சுகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன அவை நேரடியாக ஒரு ஹாப் தூரத்தில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே அவை ஒரு ஒரு உள்ளூர் பகுதி வலையமைப்பை உருவாக்குகின்றன மென்பொருள் ஆய்வகம் 2 அவை மாற ஒரு இயந்திர லேயர் வழியாக இயந்திரங்களை இணைப்பதன் மூலம் மற்றொரு உள்ளூர் பகுதி வலையமைப்பை உருவாக்குகின்றன இப்போது இந்த இரண்டு மென்பொருள் ஆய்வக 2 மென்பொருள் ஆய்வக 1 மற்றும் மென்பொருள் ஆய்வக 2 அவை லேயர் 3 சாதனம் அல்லது திசைவி வழியாக ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இங்கே இந்த திசைவி ஒரு லேயர் 3 சுவிட்ச் அல்லது ஒரு லேயர் 3 சாதனம் சரி இப்போது இங்கே வெவ்வேறு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அல்லது லேன் 1 மற்றும் லேன் 2 உடன் இணைப்பதன் மூலம் காரக்பூரின் ஐ யில் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் வலையமைப்பான ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கியுள்ளேன் இப்போது இங்கிருந்து நாம் நெட்வொர்க்கை மேலும் விரிவுபடுத்தினால் எனவே கரக்பூரின் ஐ யில் உள்ள நிறுவனத்தில் எங்களுக்கு பல துறைகள் உள்ளன எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட துறையிலும் அவற்றின் நெட்வொர்க்குகள் உள்ளன எனவே அந்த வகையில் சிஎஸ்இ நெட்வொர்க்கை கணினி அறிவியல் துறை வலையமைப்பை உருவாக்கியுள்ளோம் இது மென்பொருள் ஆய்வக 1 மென்பொருள் ஆய்வக 2 ஐக் கொண்டுள்ளது மேலும் அவை ஆசிரிய வலையமைப்பு மாணவர் வலையமைப்பு ஆராய்ச்சி ஆய்வக நெட்வொர்க்குகள் போன்ற மற்றொரு வலையமைப்பைக் கொண்டிருக்கலாம் இவை அனைத்தும் இந்த சிஎஸ்இ நெட்வொர்க்கின் கீழ் உருவாகின்றன அவை தனிப்பட்ட லேயர் 3 திசைவிகளால் இணைக்கப்பட்டுள்ளன பின்னர் நான் இந்த நெட்வொர்க்கை மின் துறை EEE நெட்வொர்க்கில் வைத்திருக்கிறேன் அங்கே உங்களிடம் 2 வெவ்வேறு ஆய்வகங்கள் EE ஆய்வக 1 மற்றும் EE ஆய்வக 2 ஆகியவை CSE நெட்வொர்க் இணைக்கப்பட்டுள்ள அதே பாணியில் உள்ளன இப்போது இந்த 2 நெட்வொர்க் சிஎஸ்இ நெட்வொர்க் மற்றும் ஈஇ நெட்வொர்க் அவை மீண்டும் மற்றொரு திசைவி அல்லது மற்றொரு லேயர் 3 சாதனங்கள் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது எனது லேயர் 3 சுவிட்ச் அல்லது சிஎஸ்இ நெட்வொர்க்கை ஈஇஇ நெட்வொர்க்குடனும் இந்த முழு நெட்வொர்க்குடனும் இணைக்கும் திசைவி அதாவது தனிப்பட்ட துறை நெட்வொர்க் எனவே இது உதாரணத்தின் ஒரு ஸ்னாப்ஷாட் மட்டுமே இதனால் மெக்கானிக்கல் நெட்வொர்க் மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட் நெட்வொர்க் பின்னர் வெவ்வேறு ஹோம் நெட்வொர்க் அல்லது நிர்வாக நெட்வொர்க் போன்ற பல நெட்வொர்க்குகள் என்னிடம் உள்ளன எனவே கராக்பூரின் ஐ டி க்குள் இருக்கும் இந்த வெவ்வேறு நெட்வொர்க்குகள் அனைத்தும் இந்த லேயர் 3 சுவிட்சுகள் அல்லது ரவுட்டர்களுடன் ஒருவருக்கொருவர் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன மேலும் அவை முழு ஐ டி கரக்பூர் நெட்வொர்க்கை உருவாக்குகின்றன இப்போது இந்தியாவில் இதுபோன்ற பல நிறுவனங்கள் உள்ளன டி காரக்பூரில் இந்த வழியில் ஒரு நெட்வொர்க் உள்ளது பின்னர் ஐ டி புவனேஷ்வரில் மற்றொரு பிணையம் உள்ளது ஒவ்வொரு நெட்வொர்க்கும் ஒரு மேல் கீழ் அணுகுமுறையில் படிநிலை வழியைக் கொண்டுள்ளது இப்போது இந்த 2 நெட்வொர்க்குகள் ஐ டி கரக்பூர் நெட்வொர்க் ஐ டி புவனேஷ்வர் நெட்வொர்க் மற்றும் ஐ டி மும்பை நெட்வொர்க் ஐ டி கான்பூர் நெட்வொர்க் என்று கூறுகின்றன அந்த நெட்வொர்க்குகள் அனைத்தும் மீண்டும் பல லேயர் 3 சாதனங்கள் அல்லது திசைவிகள் மூலம் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் அவை ஒரு ஈர்னெட் நெட்வொர்க்கை உருவாக்கியுள்ளன எனவே இந்தியாவின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி வலையமைப்பு எனவே இந்த ERNET இது அடிப்படையில் இதுபோன்ற பல்வேறு நெட்வொர்க்குகள் அல்லது வெவ்வேறு கல்வி நிறுவனங்களை ஒன்றோடொன்று இணைப்பதற்கான அரசாங்க முன்முயற்சியாகும் எனவே நாங்கள் இதை இந்தியாவின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி வலையமைப்பு என்று அழைக்கிறோம் இதனால் ERNET என்ற பெயர் வந்தது எனவே இந்த ERNET நெட்வொர்க் இந்த வெவ்வேறு நெட்வொர்க்கை ஒன்றாக இணைக்கிறது இப்போது நாம் மீண்டும் படிநிலைக்குச் சென்றால் இந்த ERNET நெட்வொர்க் என்னிடம் உள்ளது இது இதுபோன்ற பல நிறுவனங்களையும் பல நெட்வொர்க்குகளையும் இணைக்கிறது பிஎஸ்என்எல் நெட்வொர்க் என்று சொல்லுங்கள் எனவே இந்த பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கில் அவற்றின் பொது நெட்வொர்க் உள்ளது மற்றும் நீங்கள் வோடபோன் நெட்வொர்க் என்று கூறும் ஏர்டெல் நெட்வொர்க் உங்களிடம் உள்ளது இந்த நெட்வொர்க்குகள் அனைத்தும் அவை இன்டர்நெட் த்திற்குள் உள்ளன அவை மீண்டும் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டுள்ளன அவர்கள் இந்தியாவில் இருந்து பாரதி ஏர்டெல்லிலிருந்து சேவையைப் பெறுகிறார்கள் எனவே அவை அனைத்தும் இந்த பாரதி ஏர்டெல் நெட்வொர்க்கின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த முழு இன்டர்நெட் கட்டமைப்பையும் அவர்கள் ஒரு படிநிலை பாணியையோ அல்லது ஒரு படிநிலை கட்டமைப்பையோ பின்பற்றுகிறார்கள் எனவே இதுதான் இன்டர்நெட் த்தின் முழு கட்டமைப்பு மற்றும் இந்த இன்டர்நெட் த்தின் உள்ளே நாம் பேசும் தனிப்பட்ட பிணையம் நெட்வொர்க் ஒரு நிர்வாகி அல்லது ஒன்று அல்லது பல நிர்வாகிகளால் மட்டுமே நிர்வகிக்கப்படுகிறது அவற்றை நாங்கள் தன்னாட்சி அமைப்பு என்று அழைக்கிறோம் எனவே முறையாக ஒரு தன்னாட்சி அமைப்பு என்பது ஒரு நிர்வாக களத்திற்கான உள்ளூர் பகுதி வலையமைப்பின் தொகுப்பாகும் இது ஒரு தனித்துவமான தன்னாட்சி அமைப்பு எண்ணால் அடையாளம் காணப்படுகிறது மற்றும் ரூட்டிங் கொள்கைகள் அந்த தன்னாட்சி அமைப்பு ஒரு நிர்வாகியால் கட்டுப்படுத்தப்படுகின்றன இப்போது இன்டர்நெட் த்தில் ஒரு சுவாரஸ்யமான யோசனை இந்த ரூட்டிங் கொள்கை எனவே நான் முன்பு குறிப்பிட்டது போல உங்கள் பாக்கெட்டை ஒரு இயந்திரத்திலிருந்து மற்றொரு இயந்திரத்திற்கு எவ்வாறு அனுப்புவது என்பது பற்றி நீங்கள் தீர்மானிக்கும்போதெல்லாம் இந்த முழு இன்டர்நெட் த்தையும் நீங்கள் ஒரு வரைபட கட்டமைப்பில் பிரதிநிதித்துவப்படுத்தினால் சுவாரஸ்யமான காரணி நீங்கள் இணைப்பு எடையை எவ்வாறு ஒதுக்குவீர்கள் சிறந்த ரூட்டிங் தீர்மானிக்க உங்கள் மெட்ரிக் என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போது தொடர்புடைய நெட்வொர்க் நிர்வாகிகளால் சுயாதீனமாக தேர்வு செய்யக்கூடிய சிறந்த ரூட்டிங் தீர்மானிப்பதற்கான இந்த மெட்ரிக் எனவே அதனால்தான் தன்னாட்சி அமைப்பின் வரையறையின் போது இந்த ரூட்டிங் கொள்கைகள் அவை ஒரு நிர்வாகியால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று நாங்கள் கூறுகிறோம் எனவே பொதுவாக ஒரு தன்னாட்சி அமைப்பினுள் நாம் ஒரு ரூட்டிங் கொள்கையைப் பின்பற்றுகிறோம் ஆனால் பல ரூட்டிங் கொள்கைகள் முழுவதுமாக பின்பற்றப்படும் தன்னாட்சி அமைப்பு இருக்க முடியும் இந்த முழு ஐ பி கட்டமைப்பும் அவை ஒரு நல்ல படிநிலை கட்டமைப்பை உருவாக்குகின்றன இந்தியாவுக்கான இந்த தன்னாட்சி அமைப்பு வரைபடத்தைப் பார்த்தால் இது போன்றது எனவே இந்த விளிம்பில் இந்த இருண்ட விளிம்புகள் அவை உண்மையில் தனிப்பட்ட எண் எனவே நீங்கள் இந்த தள ஆய்வகங்களுக்கு செல்லலாம் dot apnic dot net எனவே இந்த ஆப்னிக் அவர்கள் உண்மையில் இந்தியாவுக்குள் தன்னாட்சி அமைப்பை பராமரிக்கின்றனர் எனவே இந்த முனைகள் தன்னாட்சி அமைப்பில் விளிம்பில் முனைகள் விளிம்பில் உள்ளன மற்றும் இது நடுவில் இருக்கும் முனைகளாகும் இந்த முனைகள் அவை உண்மையில் மற்ற எல்லா முனைகளுக்கும் சேவையை வழங்குகின்றன எனவே அவை ஒரு வகையான மைய முனைகளாகும் எங்கிருந்து வேறுபட்ட அனைத்து தன்னாட்சி அமைப்புகளும் அவற்றின் சேவையைப் பெறுகின்றன எனவே எடுத்துக்காட்டாக அனைத்து ஐ க்கள் மத்திய பல்கலைக்கழகங்களைப் போன்ற அனைத்து கல்வி நிறுவனங்களும் இந்த எர்னெட் இந்தியாவிலிருந்து சேவையைப் பெறுகின்றன எனவே அந்த வகையில் இந்த முழு வரிசைமுறையும் தன்னாட்சி அமைப்புகளுக்காக உருவாக்கப்படுகிறது இந்த லேயர் கட்டமைப்பு இது போன்றது எனவே இங்கே இன்டர்நெட் சேவை வழங்குநர்கள் உள்ளனர் இன்டர்நெட் சேவை வழங்குநர்கள் இறுதி பயனர்களின் தன்னாட்சி அமைப்புகளின் மற்றொரு குழுவிற்கு இன்டர்நெட் இணைப்பை வழங்கும் தன்னாட்சி அமைப்பு ஆகும் எனவே இங்கே நாம் இறுதி பயனர்களை இன்டர்நெட் த்தில் இறுதி பயனர்களாகக் கொண்டுள்ளோம் இப்போது இன்டர்நெட் த்தின் இந்த இறுதி பயனர்கள் அவர்கள் சில ISP களுடன் இணைக்கப்பட்டுள்ளனர் இன்டர்நெட் சேவை வழங்குநர்கள் அவர்கள் லேயர் 3 நெட்வொர்க் அல்லது லேயர் 3 தன்னாட்சி அமைப்பு அங்கிருந்து எனவே இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் இந்த வரைபடத்தில் இந்த 2 லேயர் 3 தன்னாட்சி அமைப்புகள் உள்ளன எனவே அவர்கள் இந்த இன்டர்நெட் பயனர்களுக்கு சேவைகளை வழங்குகிறார்கள் இப்போது இந்த லேயர் 3 நெட்வொர்க்குகள் சில 2 ISP களில் இருந்து சேவைகளைப் பெறுகின்றன இப்போது லேயர் ISP க்கள் லேயர் ஒரு ISP களில் இருந்து சேவைகளைப் பெறுகின்றன எனவே இந்த லேயர் 2 ஐ பிக்கள் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தால் ஐ டி காரக்பூருக்குள் உள்ள மாணவர்கள் ஐ டி கரக்பூர் தன்னாட்சி அமைப்பிலிருந்து சேவைகளைப் பெறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் இப்போது இந்த ஐ டி கரக்பூர் தன்னாட்சி அமைப்பு அவர்கள் எர்னெட் இந்தியாவில் இருந்து தன்னாட்சி அமைப்பிலிருந்து சேவைகளைப் பெறுகிறார்கள் இப்போது எர்னெட் இந்தியா தன்னாட்சி அமைப்பு அவர்கள் பாரதி ஏர்டெல் தன்னாட்சி அமைப்பிலிருந்து சேவைகளைப் பெறுகிறார்கள் பின்னர் இவை நாடு அளவிலான தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் பல நாடு தன்னாட்சி அமைப்புகள் ஒருவருக்கொருவர் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன ஒரு லேயர் 2 நெட்வொர்க்கில் நாம் சில சிறிய நெட்வொர்க்குகளைக் கொண்டிருக்கிறோம் அவை இருப்பு புள்ளியாக நாங்கள் அழைக்கிறோம் அல்லது இந்த இருப்பை பாப் செய்வது விளிம்பில் உள்ள பிணையமாகும் இது உண்மையில் சேவையை எடுக்கும் ஆனால் மற்றவர்களுக்கு சேவையை வழங்காது எனவே இவை ஒருவித ஒதுக்கப்பட்ட நெட்வொர்க் அல்லது ஒருவித சிறப்பு நோக்கம் கொண்ட பிணையம் உதாரணமாக இராணுவ வலையமைப்பு என்று கூறுங்கள் இராணுவ நெட்வொர்க் அவர்களின் உள் பயன்பாட்டிற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது மேலும் அவை வேறு எந்த சேவைகளையும் வழங்காது எனவே இது ஒரு வகையான இருப்பு புள்ளியாகும் இது இந்தியாவின் மத்திய வலைப்பின்னலுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ISP க்கள் இந்த தனிப்பட்ட ISP களை வரிசைப்படுத்த முயற்சித்தால் எனவே கீழ் மட்டத்தில் இந்த ஏர்டெல் வோடபோன் எர்னெட் போன்ற உள்ளூர் ஐ பிக்கள் எங்களிடம் உள்ளன இவை அனைத்தும் உள்ளூர் ஐ இந்த உள்ளூர் ISP க்கள் பிராந்திய ISP களில் இருந்து சேவைகளைப் பெறுகின்றன எனவே இந்த பிராந்திய ஐ பிக்கள் தங்களுக்கு இடையே இணைப்பைக் கொண்டிருக்கலாம் ஆகவே நீங்கள் வோடபோனைப் பயன்படுத்தினால் வோடபோனிலிருந்து ஏர்டெல்லுக்கு தரவை மாற்ற முயற்சித்தால் வேறு ஏதேனும் பிணையத்தைப் பயன்படுத்த முயற்சித்தால் ஒப்பிடும்போது குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படும் என்பதை ஏர்டெல் நன்றாக அறிவிக்கிறது எனவே இந்த வகையான கட்டண சிக்கல்கள் இந்த தனிப்பட்ட பியரிங் உறவிலிருந்து வந்தவை எனவே 2 சேவை வழங்குநர்கள் இருந்தால் அவர்கள் தனிப்பட்ட பியரிங் செய்கிறார்கள் அதாவது வெவ்வேறு ISP களில் இருக்கும் சார்ஜிங் கொள்கையை உண்மையில் குறைக்கும் தரவை அவர்கள் தங்களுக்குள் நேரடியாகப் பகிரலாம் எனவே அந்த வகையான பியரிங் நாங்கள் அதை அழைக்கிறோம் அல்லது அதை ஒரு தனிப்பட்ட பியரிங் என்று அழைக்கிறோம் இப்போது இந்த பிராந்திய ISP அவர்கள் பிணைய சேவை வழங்குநர் அல்லது NSP உடன் இணைக்கப்பட்டுள்ளனர் எனவே இந்த நெட்வொர்க் சேவை வழங்குநர்கள் நாடு மட்ட சேவை வழங்குநர்கள் அவை இன்டர்நெட் பரிமாற்ற புள்ளிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த நெட்வொர்க் பரிமாற்ற புள்ளிகளுடன் உலகளவில் ஒருவருக்கொருவர் இணைந்த அனைத்து வெவ்வேறு தேசிய அளவிலான ஐஎஸ்பிக்கள் அல்லது என்எஸ்பிக்கள் எனவே இந்த நெட்வொர்க் பரிமாற்ற புள்ளி உண்மையில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு ஒரு பாக்கெட்டை மாற்ற உதவுகிறது எனவே இந்தியாவில் ஒரு நாடு அளவிலான ஐ பி அல்லது என் பி அமெரிக்கா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நாடு அளவிலான ஐ பி அல்லது என் அவை இந்த இன்டர்நெட் பரிமாற்ற புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளன மற்றும் இந்த இன்டர்நெட் பரிமாற்ற புள்ளி தரவை மாற்ற உதவுகிறது எனவே ஒரு எடுத்துக்காட்டு இது அட்லாண்டிக் கோடுகள் எனவே இந்த அட்லாண்டிக் கோடுகள் அவை ஐரோப்பிய கண்டத்தை அமெரிக்க கண்டத்துடனும் அதிவேக இன்டர்நெட் ம் அல்லது அதிவேக ஆப்டிகல் ஃபைபர் கேபிள் மூலமாகவும் இணைக்கின்றன அவை அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக செல்கின்றன எனவே அவை இன்டர்நெட் பரிமாற்ற புள்ளியின் ஒரு எடுத்துக்காட்டு இது உண்மையில் 2 வெவ்வேறு தேசிய அளவிலான ISP களை ஒன்றோடொன்று இணைக்கிறது இப்போது நீங்கள் பாக்கெட்டை அனுப்பும் போதெல்லாம் எனவே பாக்கெட் இந்த வழியில் செல்கிறது எனவே உங்கள் கணினியிலிருந்து பாக்கெட் உள்ளூர் ஐ இப்போது இந்த உள்ளூர் ISP இலிருந்து அது பிராந்திய ISP க்கு செல்கிறது பிராந்திய ISP இலிருந்து அது தேசிய ISP அல்லது NSP க்கு செல்கிறது அங்கிருந்து அது டிரான்ஸ்போர்ட் ISP க்கு செல்கிறது இப்போது இந்த டிரான்ஸிட் ஐஎஸ்பி வழியாக அது இறுதி இலக்கு டிரான்ஸிட் ஐஎஸ்பிக்கு அடைகிறது அங்கிருந்து தேசிய ஐஎஸ்பிக்கு மீண்டும் பிராந்திய ஐஎஸ்பிக்கு உள்ளூர் ஐஎஸ்பிக்கு மற்றும் இறுதியாக உங்கள் இலக்கு இயந்திரத்திற்கு எனவே ஒரு படிநிலை பாணியில் பாக்கெட் அனுப்பப்படுகிறது சாதாரண அஞ்சல் அஞ்சலை நாங்கள் அனுப்பும் வழி நீங்கள் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஒரு அஞ்சல் அஞ்சலை அனுப்பும் போதெல்லாம் சொல்லுங்கள் எனவே நீங்கள் அதை உங்கள் உள்ளூர் தபால் நிலையத்திற்கு அனுப்புகிறீர்கள் உள்ளூர் தபால் அலுவலகம் அதை பிராந்திய தபால் நிலையத்திற்கு அனுப்புகிறது பிராந்திய தபால் அலுவலகம் அதை நாட்டு மட்ட மத்திய தபால் நிலையத்திற்கு அனுப்புகிறது மத்திய தபால் அலுவலகம் அதை அமெரிக்காவின் பதவிக்கு அனுப்புகிறது யுஎஸ்ஏ பதவி மீண்டும் மாநில அளவில் பின்னர் பிராந்திய மட்டத்தில் பின்னர் உங்கள் உள்ளூர் மட்டத்திலும் இறுதியாக விஷயங்கள் வழங்கப்படுகின்றன எனவே இதே போன்ற கருத்து இன்டர்நெட்ல் பயன்படுத்தப்படுகிறது இப்போது இந்த தனிப்பட்ட ஐ பிக்கள் அனைத்தும் லேன் வழியாக இணைக்கப்பட்ட கணினிகளின் தொகுப்பைத் தவிர வேறில்லை எனவே சி சி துறையில் உள்ள இந்த மென்பொருள் ஆய்வகங்களிலிருந்து தொடங்கி முழு சி சி துறை நெட்வொர்க் மற்றும் பிற துறை வரை ஐ டி காரக்பூர் நெட்வொர்க் பின்னர் எர்னெட் நெட்வொர்க் மற்றும் அந்த வழியில் முழு விஷயம் வளரும் எனவே இந்த தனிப்பட்ட ISP கள் அனைத்தும் நெட்வொர்க்குகளின் இணைப்புகள் போன்றவை சரி இப்போது விஷயம் என்னவென்றால் நாங்கள் அதைக் கவனித்த முதல் தேவை இந்த வகையான கட்டிடக்கலையில் ஒரு குறிப்பிட்ட இயந்திரத்தை எவ்வாறு உரையாற்றுவீர்கள் எனவே இந்த உரையாற்றப்பட்ட திட்டம் உண்மையில் இந்த படிநிலை கருத்திலிருந்து வருகிறது எனவே ஹோஸ்ட் 1 ஐ ஹோஸ்ட் 2 க்கு ஒரு பாக்கெட்டை அனுப்ப விரும்பும் போதெல்லாம் தரவு நெட்வொர்க்கை ஒரு நெட்வொர்க்கிலிருந்து மற்றொரு நெட்வொர்க்கிற்கு இதுபோன்ற பல இடைநிலை நெட்வொர்க்குகள் வழியாக அனுப்ப வேண்டும் எனவே ஒவ்வொரு தன்னாட்சி அமைப்பிற்கும் ஒரு தனித்துவமான தன்னாட்சி அமைப்பு எண்கள் உள்ளன என்பதை இங்கே நான் குறிப்பிட்டுள்ளேன் எனவே இந்த எண்களைச் சொல்வது தன்னாட்சி அமைப்பு எண்களை 10 11 12 மற்றும் 13 ஐ குறிக்கிறது இப்போது ஒரு ஹோஸ்ட் தன்னாட்சி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது 10 உங்கள் இலக்கு தன்னாட்சி அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது 12 மேலும் நீங்கள் ஒரு பாக்கெட்டை அனுப்பும் போதெல்லாம் இந்த நெட்வொர்க்கிலிருந்து அடிப்படையில் 10 ஐ நெட்வொர்க் 12 என நெட்வொர்க் 12 க்கு அனுப்புகிறீர்கள் நெட்வொர்க் 11 அல்லது 13 இன் நெட்வொர்க் எனவே நீங்கள் பயன்படுத்தப் போகிறீர்களா உங்கள் இடைநிலை நெட்வொர்க்காக 11 ஆகவோ அல்லது உங்கள் இடைநிலை நெட்வொர்க்காக 13 ஆகவோ இருந்தால் அது உங்கள் ரூட்டிங் புரோட்டோகால்யால் தீர்மானிக்கப்படும் எனவே அது ஒரு தேவை இரண்டாவது தேவை சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட ஹோஸ்டையும் வழங்கப் போகிற முகவரி அந்த குறிப்பிட்ட முகவரி ஒரு பிணையத்தை அடையாளம் காண வேண்டும் அதே போல் பிணையத்திற்குள் ஒரு தனிப்பட்ட ஹோஸ்டையும் அடையாளம் காண வேண்டும் எனவே நீங்கள் ஒரு பாக்கெட்டை அனுப்பும் போதெல்லாம் நீங்கள் ஒரு பாக்கெட்டை ஐ டி காரக்பூரிலிருந்து ஐ க்கு அனுப்பும் போதெல்லாம் பம்பாய் போஸ்ட் மாஸ்டர் முதலில் ஐ டி பம்பாயைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே மும்பை உள்ளூர் தபால் நிலையமான ஐ யில் அஞ்சல் அனுப்பப்பட்டவுடன் ஐ டி காரக்பூர் தபால் நிலையத்திலிருந்து பம்பாய் தபால் அலுவலகம் அந்த நபரை பம்பாயின் ஐ டி க்குள் தனித்துவமாக அடையாளம் கண்டு அந்த குறிப்பிட்ட நபருக்கு அஞ்சலை வழங்க முயற்சிக்கும் எனவே இதே போன்ற கருத்து இங்கே பயன்படுத்தப்படுகிறது எனவே முதலில் நெட்வொர்க் இந்த குறிப்பிட்ட ஹோஸ்ட் 12 க்குள் இருப்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் எனவே நான் பாக்கெட்டை 12 ஆக அனுப்ப வேண்டும் எனவே பாக்கெட்டை 12 ஆக அனுப்பும்போது நீங்கள் தனித்துவமாக அடையாளம் காண வேண்டும் 12 ஆக உள்ள ஹோஸ்டுக்கு அந்த பாக்கெட் தேவை அல்லது அந்த பாக்கெட்டின் இறுதி இலக்கு எனவே அதனால்தான் நீங்கள் வடிவமைக்கப் போகும் பிணைய முகவரி இது பிணையத்தையும் நெட்வொர்க்கிற்குள் இருக்கும் ஹோஸ்டையும் அடையாளம் காண வேண்டும் எனவே நீங்கள் தன்னாட்சி அமைப்பு 12 க்குள் பல ஹோஸ்ட்களைக் கொண்டிருக்கலாம் எனவே நீங்கள் தன்னாட்சி அமைப்பை அடையாளம் காண வேண்டும் அதே நேரத்தில் இந்த தனிநபர் தன்னாட்சி அமைப்புக்குள் ஹோஸ்ட் செய்கிறார் எனவே அடுத்த வகுப்பில் நெட்வொர்க் லேயரில் ஒரு படிநிலை முகவரி பொறிமுறையை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் இது பரவலாகப் பயன்படுத்தப்படும் பிணைய புரோட்டோகால்யின் அடிப்படையில் ஐபி புரோட்டோகால் அல்லது ஐபி என அழைக்கப்படும் அத்தகைய முகவரியை வடிவமைக்க எனவே அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்